எனவே லோடு அதிர்வெண் கட்டுப்பாடு தொடரும் அடுத்தது வேகக் குறைபாடு பண்புகளை நிர்ணயிப்பது எனவே இது வரை ஸ்டீம் டர்பைன் வால்வு அல்லது நீர் மின் நிலையத்திற்கு ஹைட்ரோ கேட் அதனால்தான் இங்கு ஸ்டீம் வாட்டர் என்று எழுதினேன் இந்த டர்பைன் ஷாப்ட் ஜெனரேட்டருக்கு மற்றும் இந்த பகுதி கைன் அங்கு இன்டெக்ரேட்டர் மற்றும் ஒரு கூடுதல் பின்னூட்ட லூப் ஆர் பயன்படுத்தப்படுகிறது எனவே நாம் பின்னர் அழைக்கும் ஒரு பின்னூட்டத்துடன் நிலையான பின்னூட்டத்துடன் இந்த R ஐப் பார்க்க வேண்டும் இது உங்கள் வேக ஒழுங்குமுறை அளவுரு என்று அழைக்கிறோம் நீங்கள் இதைச் செய்தவுடன் இது ஒரு ஷாப்ட் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் எனவே உங்கள் வேகம் அல்லது அதிர்வெண் ஷாப்ட் இருந்து உணரப்படுகிறது ஏனெனில் ஜெனரேட்டர் டர்பைன் ஒன்றாக இணைக்கப்பட்டு அது 50 ஹெர்ட்ஸ் அமைப்பாக இருந்தால் அது 3000 சுழலும் போது ஒத்திசைவான வேக ஜெனரேட்டர் சுழற்சி ஒத்திசைவான வேகத்தில் 3000 rpm இல் சுழலும் 50 ஹெர்ட்ஸ் அமைப்பு என்றால் எனவே நாம் வேகம் அல்லது அதிர்வெண்ணை உணர்கிறோம் The 2πf க்கு சமமான வேகத்தை நீங்கள் உணர்ந்தால் f அதிர்வெண் எனவே இது குறிப்பு தொகுப்பு புள்ளி இது குறிப்பு அதிர்வெண் மற்றும் வேறுபாடு ΔF இது சிறியதாக இருக்கலாம் எனவே அது கேப்பிடல் அல்லது ஸ்மால் என்பது முக்கியமல்ல இரண்டும் ஒன்றே மேலும் இந்த கூடுதல் பின்னூட்டமானது ஸ்பீட் ஆளும் அளவுரு ஆர் சமமான வேக ஒழுங்குமுறை அளவுரு இந்த பின்னூட்டம் எடுக்கப்பட்டது இப்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரேட்டிங் யூனிட்கள் ஒரே சிஸ்டம் ஐசோக்ரோனஸுடன் இணைக்கப்படும் போது ஐசோக்ரோனஸ் உங்களுக்கு நிலையான வேகம் என்று அர்த்தம் ஒவ்வொரு ஜெனரேட்டிங் யூனிட்டும் துல்லியமாக ஒரே வேக அமைப்பாக இருக்க வேண்டும் அதாவது உங்களிடம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரேட்டர் இருந்தால் குறிப்பு வேக அமைப்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை கைமுறையாக அமைத்தால் அது துல்லியமாக இருக்காது அதனால் இழுபறி நடக்கும் இரண்டு ஜெனரேட்டர்களுக்கு இடையில் இரண்டுக்கும் மேற்பட்ட ஜெனரேட்டர்கள் இருந்தால் இருக்கும் ஜெனரேட்டர்களில் இழுபறி இருக்கும் அதிர்வெண் ஒவ்வொன்றிலும் நிறுவப்படுவதால் இழுபறி இருக்கும் இந்த ஒவ்வொரு ஜெனரேட்டிங் யூனிட்டிற்கும் வேக ஒழுங்குமுறை அளவுரு பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொன்றிலும் அதன் சொந்த அமைப்பிற்கு கணினி அதிர்வெண்ணைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள் அதாவது இது அமைப்பாகும் எனவே உங்களிடம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரேட்டர்கள் இருந்தால் ஒவ்வொருவரும் அதன் சொந்த அமைப்பை அமைக்க முயற்சிப்பார்கள் எனவே அதனால்தான் இந்த வேக வீழ்ச்சி பண்பு பயன்படுத்தப்படுகிறது எனவே இணையாக செயல்படும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரேட்டிங் யூனிட்களுக்கு இடையே நிலையான லோடு பிரிவுக்கு நிர்ணயிப்பது ஒரு குணாதிசயங்கள் வழங்கப்படுகின்றன இதனால் லோடு அதிகரிக்கும் போது வேகம் குறைகிறது அதாவது இந்த பின்னூட்டம் தேவை படம் 4 இல் காட்டப்பட்டுள்ளபடி ஒருங்கிணைப்பாளரைச் சுற்றி ஒரு நிலையான நிலை பின்னூட்டத்தைச் சேர்ப்பதன் மூலம் ஒழுங்குமுறை அல்லது வேக வீழ்ச்சியின் தன்மையைப் பெறலாம் இது இந்த ஒருங்கிணைப்பாளரைச் சுற்றியுள்ள படம் 4 ஆகும் எனவே நீங்கள் இதைப் பயன்படுத்தும் போது உண்மையில் அழைக்கப்படும் வேக ஒழுங்குமுறை அளவுரு பின்னர் பார்க்கப்படும் இப்போது நிர்ணயிப்பது படம் 4 இன் பரிமாற்ற செயல்பாடு அதாவது இந்த பகுதி மட்டுமே இப்போது பார்க்கும் இந்த பகுதி இந்த பகுதி டர்பைன் ஜெனரேட்டர் பின்னர் இந்த பக்கம் இது வால்வின் வெளியீடு ΔE இது வெளியீடு எனவே படம் 5 இல் காட்டப்பட்டுள்ளபடி நாம் சொல்கிறோம் அதாவது இது உங்கள் இந்தப் பகுதி நீங்கள் இந்த விஷயத்தைப் பார்க்கும் போது இந்த பகுதி உங்கள் வலது புறம் மற்றும் இது இடது புறம் ஆனால் இந்த பகுதியை நான் என்ன செய்வேன் தொகுதி வரைபடத்தில் 180 டிகிரி பாதுகாப்பை உருவாக்குவோம் எனவே இந்த பகுதி இந்த பக்கத்திற்கு வரும் இந்த பகுதி இந்த பக்கத்திற்கு வரும் ஆனால் பொருள் ஒன்றுதான் அதாவது எல்லாம் ஒரே தோற்றம்தான் எனவே இது உங்கள் ΔF இது f fr எனவே இது உங்கள் பக்கமாகும் நீங்கள் f f r வெளியீடு ΔF எனவே இது ΔF என்று பாருங்கள் அதாவது இந்த வலது கை பகுதியை நீங்கள் இடது பக்கத்திலிருந்து செய்கிறீர்கள் அவ்வளவுதான் எனவே பின்னர் இது ஆதாயம் மற்றும் இது ஒருங்கிணைப்பாளர் எனவே இது ஆதாயம் மற்றும் ஒருங்கிணைப்பான் என்றால் 1S மற்றும் இங்கே வெளியீட்டைப் பாருங்கள் அது வால்வு நிலை ofE வெளியீடு எனவே இது ΔE மற்றும் நிலையான நிலை பின்னூட்டம் இந்த R இங்கே இடது புறம் வருவது இது போன்றது ஆனால் நாம் இந்த பக்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறோம் அதனால்தான் அது மைனஸ் ஆர் எனவே கழித்தல் ΔF எனவே இது உண்மையில் மைனஸ் ΔF ஆகும் அங்கு அது உங்கள் R பின்னூட்டத்தைக் கழித்துவிடும் எனவே இது மைனஸ் ΔF மற்றும் கழித்தல் ஆர் எனவே இதை நீங்கள் கவர்னர் தொகுதி வரைபடம் என்று அழைக்கிறீர்கள் கவர்னர் இந்த பகுதி எனவே இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் கவர்னர் நகரும் பின்னர் ஸ்டீம் வால்வு கவர்னர் பின்னர் டர்பைன்க்கு நகரும் பின்னர் ஜெனரேட்டர் பகுதிக்குச் செல்லும் அதனால் இது ஏன் ஆனால் இந்த தொகுதி ஒன்றுதான் இதுவும் ஒன்றுதான் இந்தப் பகுதி மட்டுமே இந்தப் பக்கமும் கொண்டு வரப்படுகிறது எனவே நீங்கள் ரெடியூஸ்டு தொகுதி வரைபடத்தை எடுக்கவும் எனவே இங்கே நான் ΔF என்று எழுதினேன் நீங்கள் அதைக் குறைத்தால் அது மைனஸ் 1R மற்றும் அது 11STg ஆக இருக்கும் இந்த ΔE எப்படி வருகின்றன இதைப் பாருங்கள் இது தொகுதி வரைபடம் இது மைனஸ் ΔF இது மைனஸ் ஆர் எனவே இது அடிப்படையில் ΔFRΔE×KS எனவே இங்கே அது ΔE இங்கேயும் உள்ளது எனவே இது உங்கள் ΔF சரியானதாக இருக்கும் பின்னர் ΔE உள்ளீடு இங்கே உள்ளது எனவே RΔE அதனால் மைனஸ் RΔE அடைப்புக்குறி KS ஒருங்கிணைப்பாளருக்கு அருகில் உள்ளது இது அந்த வெளியீடு E க்கு சமம் அதனால் ΔF RΔE × KS E நீங்கள் இதை எளிமைப்படுத்தினால் அது SΔE KΔF KRΔE அல்லது SΔEKEΔE KΔF எனவே நீங்கள் ΔE பொதுவானதை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அது KRS ΔE KΔF ஆக இருக்கும் இப்போது இரண்டு பக்கங்களையும் நீங்கள் KR ஆல் வகுக்கிறீர்கள் எனவே அது KR இருபுறமும் வகுக்கப்படும் 11KRSΔE KKRΔFஅல்லது K ரத்து செய்யப்படும் மற்றும் T g உங்களுக்கு சமம் என்று வரையறுக்கவும் 1KR நீங்கள் Tg ஐ வரையறுக்கிறீர்கள் எனவே இதை நீங்கள் எழுதலாம் 1STgΔE ΔFR எனவே E ΔFR 1STg அதனால் தான் இந்த தொகுதி வரைபடம் ΔF 11STg எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் ஒரு நிமிடம் பாருங்கள் எனவே இதிலிருந்து இப்படி எழுதப்பட்டுள்ளது அதாவது இதை நாம் இப்படி எழுதலாம் E 1R11STgΔF இந்த வழியில் நீங்கள் எழுதலாம் எனவே இந்தத் தொகுதி வரைபடமும் இதைப் போன்றது E 1R11STgΔF அதாவது இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டை நீங்கள் தொகுதி வரைபடத்தில் வைத்தால் இந்த சமன்பாட்டை நீங்கள் தொகுதி வரைபட வடிவத்தில் வைத்தால் இது உங்கள் உள்ளீடு ΔF ஆக இருக்கும் இது உங்கள் 1R ஆக 11STg எனவே வெளியீடு உங்கள் ΔE ஆகும் எனவே இது உங்கள் ΔF எனவே இந்த டெரிவேஷன் நான் உங்களுக்குக் காட்டிய அதே தொகுதி வரைபடமே அதை பெறுகிறோம் என்பதை இங்கே நான் உங்களுக்குக் காண்பித்தேன் அதாவது உங்கள் இந்த E ΔFR 1STg பிறகு Tg என்றால் என்ன மற்றும் Tg 1 க்கு சமம் இது உண்மையில் சில நேரங்களில் நாம் கவர்னர் நேர மாறிலி என்று அழைக்கிறோம் அது வினாடியில் உள்ளது இதன் பொருள் இது குறைக்கப்பட்ட தொகுதி வரைபடம் இது உண்மையில் ஆளுநர் பகுதியின் பரிமாற்ற செயல்பாடு இந்த ΔF எங்கிருந்து வருகிறது பிறகு பார்க்கலாம் எனவே இது உண்மையில் வேகத்தை நிர்வகிக்கும் கவர்னர் சரிவு பண்புகள் தொகுதி வரைபடம் இவை அனைத்தும் சரிவு பண்புகளுக்கு சமம் அல்லது சில நேரங்களில் நாம் ஒழுங்குமுறை அமைப்பு ஒழுங்குமுறை அளவுக்கு சமம் அதனால்தான் R என்பது வேக ஒழுங்குமுறை அளவுரு அல்லது சில நேரங்களில் நாம் சரிவு என்று அழைக்கிறோம் மற்றும் Tg என்பது 1KR க்கு சமம் இது கவர்னர் நேர மாறிலி அடுத்தது ஆர் வேக கட்டுப்பாடு ஆர் எனவே வேக கட்டுப்பாடு அளவுரு ஆர் இது நிலையான நிலை அதிர்வெண் மற்றும் ஜெனரேட்டிங் யூனிட்டின் லோடு பண்பை படம் 6 இல் காட்டப்பட்டுள்ளபடி தீர்மானிக்கிறது படம் 6 இல் காட்டப்பட்டுள்ளபடி யூனிட்டின் நிலையான நிலை அதிர்வெண் மற்றும் லோடு பண்பை தீர்மானிக்கவும் மெதுவாக இதைப் பார்க்கலாம் எனவே நீங்கள் படம் 6 ஐ சரியாகப் பார்த்தால் எனவே இந்த எஃப் 0 எஃப் இங்கே தெரியும் எனவே உங்களிடம் இது ஒரு அதிர்வெண் என்று வைத்துக்கொள்வோம் இது அதிர்வெண் மற்றும் f 0 என்பது பெயரளவிலான கணினி அதிர்வெண் இது ஒரு யூனிட்டுக்கு உள்ள மின்சக்தி வெளியீடு இது அதிகபட்சம் 100 சதவீதம் என்று சொல்லலாம் எனவே ஒரு யூனிட்டுக்கு 1 மற்றும் இது வேக வீழ்ச்சி பண்பு f 0 என்பது பெயரளவிலான கணினி அதிர்வெண் அதாவது இயக்க அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் என்றால் f 0 50 ஹெர்ட்ஸ் இயக்க அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ் என்றால் அது 60 ஹெர்ட்ஸ் இருக்கும் இது உங்கள் எஃப் என்எல் இது உங்கள் பெயரளவிலான கணினி அதிர்வெண்ணை விட சற்றே அதிகம் லோடு இல்லாமல் செயல்படும் அதிர்வெண் மற்றும் இது முழு லோடு எனவே ஜெனெரேட்டர் யூனிட் 100 லோடு இருக்கிறது இது ஒரு யூனிட்டுக்கு என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் ஜெனரேட்டிங் யூனிட் 100 மெகாவாட் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது 100 மெகாவாட்டில் இயங்குகிறது என்றால் அது முழு லோடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது உங்கள் எஃப் எஃப்எல் முழு லோடு எஃப்எல் என்றால் முழு லோடு மற்றும் இந்த எஃப் என்எல் என்எல் பின்னொட்டு என்றால் லோடு இல்லை இது ஓரளவு குறைந்த அதிர்வெண் இப்போது பண்புகள் நேரியல் மற்றும் இது உங்கள் ΔP பவர் மாற்றம் என்று வைத்துக்கொள்வோம் இது சில அதிர்வெண்ணில் செயல்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் எஃப் இந்த நீல மை சில அதிர்வெண் எஃப் ஒரு கிடைமட்ட கோட்டை உருவாக்குகிறது எனவே ΔF உண்மையில் f0 f ஆக இருக்கும் எனவே R சாய்வு எனவே R FΔP யோசனை இதைப் போன்றது என்று வைத்துக்கொள்வோம் இயந்திரம் ஓரளவு குறைந்த அதிர்வெண்ணில் செயல்படுகிறது f 0 அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சக்தியை P 1 என்று அழைக்கிறோம் மேலும் லோடு அதிகரிக்கும் போது எனவே அந்த நேரத்தில் அதிர்வெண் குறையும் உண்மையான சக்தி அதிகரித்தால் அதிர்வெண் குறையும் எனவே அந்த நேரத்தில் அது F க்கு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இந்த வேறுபாடு P 2 மன்னிக்கவும் இந்த மின் உற்பத்தி P 2 ஆகும் எனவே ΔP இங்கே P2 P1 இருக்கும் அதேபோல ΔF என்பது f0 f க்கு சமம் எனவே இந்த பண்பு R இன் சாய்வு ΔFΔP க்கு சமம் அது இங்கு எழுதப்பட்டுள்ளது எனவே அதிலிருந்து சாய்வு நீங்கள் பெறலாம் இது சாய்வு நேரியல் பண்பு எனவே இது ஒரு யூனிட்டுக்கு என்று உங்கள் அதிகபட்ச மின் உற்பத்தி அலகு மூலம் உருவாக்கப்படுகிறது மற்றும் இந்த அதிர்வெண் ஹெர்ட்ஸில் உள்ளது இது ஒரு யூனிட்டில் உள்ளது இது சக்தி வெளியீடு மற்றும் வால்வு அல்லது கேட் தற்போதைய நிலை ஒரு யூனிட்டிற்கு இழப்பு இல்லாத அமைப்பு என்று கருதினால் எனவே பவர் யூனிட்டில் அது பவர் அவுட்புட் அல்லது வோல்டேஜ் அவுட்புட் கேட் பொசிஷனாக வால்வாக யூனிட் ஒன்றுக்கு அவை இருக்கும் அதாவது ஸ்டீம் வால்வு அல்லது கேட் என்றால் ஹைட்ரோ கேட் ஒரு யூனிட்டில் இது அப்படியே இருக்கும் அதனால்தான் நான் பவர் அவுட்புட் அல்லது வால்வு ஸ்லாஷ் கேட் நிலையை சரியாக எழுதினேன் எனவே ஒரு யூனிட்டுக்கு எல்லாம் அப்படியே இருக்கும் எனவே இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இது ஒரு ஸ்டேடி ஸ்டாட் பண்பு கவர்னர் வேக குறைப்பு என்றால் பண்பு ஆர் இப்போது நாம் அதிர்வெண் விலகல் விகிதத்தை எழுதுகிறோம் ΔF கேட் நிலைக்கு வால்வு மாற்றம் E பவர் வெளியீடு Pg R Percent R percent frequency changepercent power output change ×100 இது சமன்பாடு 1 உதாரணமாக நாம் எடுக்கும் போது கணக்கீடுகளை எடுக்கும் போது நீங்கள் பார்ப்பீர்கள் உதாரணமாக 4 சதவிகிதம் வீழ்ச்சி அல்லது ஒழுங்குமுறை என்றால் 4 சதவிகித அதிர்வெண் விலகல் வால்வு நிலை அல்லது சக்தி வெளியீட்டில் 100 சதவிகிதம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் புரிந்துகொள்ளும் பொருட்டு நீங்கள் 100 மெகாவாட் அதிகபட்ச மின்சாரம் மற்றும் 4 சதவிகிதம் வீழ்ச்சி அல்லது ஒழுங்குமுறை உங்கள் அமைப்பு 50 ஹெர்ட்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இது 50 ஹெர்ட்ஸ் 4 சதவீதமாக இருக்கும் எனவே உங்கள் 2 ஹெர்ட்ஸ் எனவே நான்கு சதவிகிதம் அதிர்வெண் விலகல் 50 ல் அது கடுமையாக மாறும் 48 அதிர்வெண் மாறும் ஆகும் ஆனால் அல்லது அது ஒரு யூனிட்டில் இருந்தால் வால்வு நிலை அல்லது பவர் அவுட்புட் சரியென்று சொல்லலாம் எனவே சதவிகிதம் ஆர் என்பது சதவிகித அதிர்வெண் மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் எனவே இது சமன்பாடு 1 கொடுத்துள்ளீர்கள் மேலும் பின்னர் பார்க்கலாம் இப்போது உங்களிடம் இரண்டு ஜெனரேட்டிங் யூனிட்கள் இணையாக செயல்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் முதலில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் பின்னர் எழுதுவீர்கள் மற்றும் மற்ற விஷயங்கள் கொடுக்கப்படும் இரண்டு ஜெனரேட்டிங் யூனிட்கள் இணையாக இயங்குகின்றன இது இணை ஜெனரேட்டிங் யூனிட் மூலம் லோடு பகிர்வு இரண்டும் வெவ்வேறு வேக வீழ்ச்சி பண்புகளைக் கொண்டுள்ளன இந்த ஜெனரேட்டருக்கு இந்த வகையான பண்பு உள்ளது இந்த ஜெனரேட்டருக்கு இந்த வகையான பண்பு உள்ளது ஆனால் இது ஒரு நேரியல் பண்பு எனவே ஆரம்பத்தில் ஜெனரேட்டர் ஓரளவு குறைந்த அதிர்வெண்ணில் f 0 சரியான அதிர்வெண்ணில் இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் கிடைமட்ட கோட்டை வரைகிறீர்கள் அது உங்கள் ஓரளவு குறைந்த அதிர்வெண் f 0 இல் செயல்படும் போது அது Pg1 மின்சாரம் உற்பத்தி செய்கிறது எனவே இது யூனிட் 1 க்கு Pg1 மற்றும் இது 2 யூனிட்டுக்கு Pg2 சிஸ்டம் ஓரளவு குறைந்த அதிர்வெண்ணில் செயல்படும் போது f0 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் இருக்கும் என்று சொல்லலாம் இப்போது இப்போது லோடு அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் லோடு அதிகரித்தது போல் இருக்கும் உதாரணமாக இரண்டு ஜெனரேட்டர்களும் லோடுயை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக 200 மெகாவாட் தேவை என்று வைத்துக்கொள்வோம் திடீரென்று லோடு 200 லிருந்து 210 ஆக அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே 10 மெகாவாட் அதிகரித்துள்ளது மற்றும் இந்த 10 மெகாவாட் பகிரப்படும் இவை இரண்டு ஜெனரேட்டர்களின் சிறப்பியல்பு எனவே இதேபோல் லோடு தேவை அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அதிர்வெண் வீழ்ச்சியடையும் இது f c என்று வைத்துக்கொள்வோம் அது கொடுக்கப்பட்டுள்ளது அதிர்வெண் f c ஐ மாற்றவும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு கிடைமட்ட கோட்டை வரைகிறீர்கள் இந்த உருவாக்கும் சக்தி Pg1 இதேபோல் Pg2மின்சக்தியை உருவாக்குகிறது அதாவது இந்த அதிர்வெண் மாற்றத்தின் காரணமாக ΔF f0 fc ஆக இருக்கும் Pg1 will Pg1 Pg1 Pg2மற்றும் Pg1 வேகம் மற்றும் ட்ரோப் ஆகியவற்றின் பண்புகள் ஒரேமாதிரியாக இருந்தால் ΔF ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது இந்த Pg2 Pg1 வித்தியாசமாக இருக்கும் என்றால் ΔF நேர்மாறாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் வேக வீழ்ச்சியை எடுக்க முயற்சித்தால் R ΔFΔ Pg2 அதாவது R 2 மற்றும் R 1 இந்த விஷயத்தில் உங்கள் ΔF Pg1சரி எனவே ΔF அப்படியே இருக்கும் ஆனால் இது உங்கள் ஜெனரேட்டர் சக்தி பகிர்வு வித்தியாசமாக இருக்கும் இது இணை ஜெனரேட்டர் அலகுகளால் இருக்கும் லோடு பகிர்வு ஆகும் இதை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் என்று நம்புகிறேன் ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது அங்கு பொதுவாக யூனிட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அதனால்தான் பவர் அவுட்புட் ஜெனரேட்டிங் யூனிட் 1 மற்றும் இது பவர் அவுட்யூட் ஜெனரேட்டிங் யூனிட் 2 மற்றும் இந்த பக்கம் ஃப்ரீக்வென்ஸி ஹெர்ட்ஸ் அது ஹெர்ட்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு இணையான ஜெனரேட்டர் அலகுகளால் லோடு பகிர்தல் கவர்னர் இரண்டு வெவ்வேறு வீழ்ச்சி பண்புகளைக் கொண்டுள்ளது இப்போது இவை அனைத்தும் படம் 7 கொடுக்கப்பட்டுள்ளது ஆகும் எனவே இப்போது நான் மேற்கொண்டு எழுதிய இந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாக என்னவென்று உங்களுக்குச் சொல்கிறேன் இங்கே நான் உங்களுக்காக எழுதியது இரண்டு அல்லது எதுவாக இருந்தாலும் இரண்டு சாய்ந்த கவர்னர் குணாதிசயங்களைக் கொண்ட யூனிட்களை ஒரு சக்தி அமைப்போடு இணைத்திருந்தால் அவை ஒரு தனித்துவமான அதிர்வெண் இருக்க வேண்டும் அதில் அவர்கள் ஒரு லோடு மாற்றத்தைப் பகிர்ந்து கொள்வார்கள் எனவே இது யூனிட் அதிர்வெண் அதன் பண்புகள் அவை இணையான இயங்கினாலும் அவற்றின் அதிர்வெண் பொதுவானது f c அவை பொதுவான அதிர்வெண் இயங்குகின்றன எனவே இது படம் 7 ட்ரோப் பண்பு நான் உங்களுக்கு சொன்னது ஆரம்பத்தில் அவை ஓரளவு குறைந்த அதிர்வெண் f 0 இல் இயங்குகின்றன இது ஓரளவு குறைந்த அதிர்வெண் f 0 இல் இருக்கும் போது செயல்படும் போது லோடு அதிகரிக்கிறது எனவே f c ஒரு பொதுவான அதிர்வெண் எனவே அவை பொதுவான அதிர்வெண்ணில் இயங்குகின்றன எனவே ஜெனரேட்டர் அலகுகளுக்கு இடையே இழுபறி இருக்காது ஆனால் உங்கள் லோடு திடீரென அதிகரிப்பதற்கு மின் உற்பத்தி வித்தியாசமாக இருக்கும் எனவே லோடு ΔP L இன் அதிகரிப்பு ஜெனரேட்டர் அலகு பாதிப்புக்கு காரணமாகிறது மற்றும் கவர்னர் உங்கள் விஷயத்தில் வெளியீடு ஒரு புதிய பொதுவான இயக்க அதிர்வெண்ணை எட்டும் வரை f c அதிகரிக்கிறது உண்மையில் லோடு தேவை அதிகரிக்கும் போது ஒரு சக்தி அமைப்பு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரேட்டர்கள் உள்ளன ஜெனரேட்டர்கள் அதிகரிக்கும் பவரை பகிர்ந்து கொள்கிறது எனவே ஒவ்வொரு அலகுக்கும் லோடு ட்ரோப் பண்பைப் பொறுத்தது உதாரணமாக இந்த உருவத்திலிருந்து Pg1 Pg1 Pg1 FR1க்கு சமம் என்று சொன்னேன் எனவே இது உங்கள் டெல்டா சாய்வு பண்பு அதாவது உங்கள் R 1 அடிப்படையில் ΔF க்கு சமம் உங்கள் Pg1 மற்ற வழியில் நாம் எழுதுகிறோம் Pg1 FR1 க்கு சமம் இதேபோல் இதற்கு R 2 FΔ Pg2அல்லது வேறு வழியில் நாம் எழுதலாம் Pg2 FR2 க்கு சமம் இது சமன்பாடு 2 மற்றும் இது சமன்பாடு 3 ஆகும் இப்போது நீங்கள் சமன்பாடு 2 ஐ சமன்பாடு 3 ஆல் வகுத்தால் உங்களுக்கு Pg1Δ Pg2R2R1 கிடைக்கும் வேக ஒழுங்குமுறை அளவுருவுக்கு Pg நேர்மாறான விகிதாசாரமாகும் உண்மையில் Pg1R1 Pg2R2 க்கு சமம் எனவே இது சமன்பாடு 4 சரி எனவே அலகுகளின் ரெகுலேஷன் அல்லது ஒழுங்கு முறை சதவீதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தால் ஒவ்வொரு உற்பத்தி அலகு வெளியீட்டின் மாற்றமும் அதன் மதிப்பீட்டின் விகிதத்தில் இருக்கும் அதாவது R என்றால் R 2 க்கு சமம் Pg1 Pg2 சமமாக இருக்கும் இல்லையெனில் சரியில்லை இப்போது இது ஒன்று அடுத்தது உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது இந்த ட்ரோப் பண்பு ஒவ்வொரு கவர்னருக்கு ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று புரியும் ஐசோக்ரோனஸ் கவர்னருக்கு மற்றும் அந்த பொறிமுறைக்கு பதிலாக இப்போது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எனவே உற்பத்தி அலகுகளின் சக்தி வெளியீட்டின் கட்டுப்பாடு இப்போது ஜெனரேட்டர் மின்சக்தியை உருவாக்கும் ஆனால் வெளியீடு உருவாக்கும் சக்தியை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே லோடு குறிப்பு தொகுப்புப் புள்ளியில் காட்டப்பட்டுள்ளபடி உள்ளீட்டை மாற்றுவதன் மூலம் அதிர்வெண் மற்றும் லோடு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவை சரிசெய்யலாம் இது படம் 8 இல் u என அழைக்கப்படுகிறது எனவே நாம் அதற்குத் திரும்புவோம் எனவே இது உண்மையில் வேகம் மாற்றும் குறிக்கோள் விவரங்கள் திட்டவட்டமாகச் செல்லாது அது ஒரு ஒருங்கிணைப்பாளராகச் செயல்படும் என்பதைக் காட்டும் இந்த வெளியீடு உண்மையில் இது ஒரு ஒருங்கிணைப்பாளரின் வெளியீடாகும் இது பல்வேறு வகையான கட்டுப்படுத்திகளின் ஒருங்கிணைப்பு மட்டும் அல்ல எனவே இது ரெபெரென்ஸ் எனவே அதே தொகுதி வரைபடம் எல்லாம் இது வரை மாறாமல் இருந்தது அது இல்லை என்றால் அந்த முழு தொகுதி வரைபடம் அப்படியே இருக்கும் மின்சாரம் உற்பத்தி மின் உற்பத்தி நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே உங்களுக்கு லோடு குறிப்பு தொகுப்பு புள்ளி தேவை எனவே இது கவர்னர் மற்றும் டர்பைன்யின் திட்ட வரைபடம் அதிர்வெண் மற்றும் லோடு உறவை சரிசெய்வதற்கான லோடு குறிப்பு கட்டுப்பாட்டுடன் கவர்னர் வருகிறது இந்த பகுதியை மட்டும் நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது ΔF ஆகிவிடும் அதாவது 1R இது u ஆனது பிளஸ் பிறகு 11STg E இப்போது இவை இதிலிருந்து வருகிறது இந்த வரைபடத்தை பிடித்துக் கொண்டால் இந்த வரைபடத்திலிருந்து குறிப்பு தொகுப்பு புள்ளி இல்லாமல் குறிப்பு தொகுப்பு புள்ளியுடன் திட்ட வரைபடம் எனவே நீங்கள் அதை செய்ய முடியும் எனவே இந்த வரைபடத்திலிருந்து நான் இந்த இடத்திற்கு வலதுபுறம் போக மாட்டேன் எனவே இந்த யூ மைனஸ் மட்டுமே எளிமையாக்குகிறீர்கள் என்பதைச் சொல்கிறது இவை இங்கே இருக்கும் இது உங்கள் ΔE எனவே இதன் பொருள் இது இந்த வழியில் செல்கிறது மற்றும் இந்த ΔE இந்த வழியில் சரியாக செல்கிறது எனவே நீங்கள் எளிமையாக்க முயற்சித்தால் இது உங்கள் பக்கம் இது மைனஸ் ΔF மற்றும் இது மைனஸ் யூ மற்றும் இது உங்கள் ΔE எனவே இது உங்கள் மைனஸ் ΔE மைனஸ் யூ x R இங்கே வரும் பின்னூட்டம் அங்கு செல்லும் பிறகு இதை எளிமைப்படுத்தினால் எப்படி என்று பாருங்கள் எனவே இது உங்கள் மைனஸ் ΔF மற்றும் இந்த பக்கம் இந்த பக்கமானது உங்கள் E க்கு கழித்து R க்கு வருகிறது இங்கே நான் எழுதுகிறேன் இது ஆர் இது E மைனஸ் u இந்த பின்னூட்டம் இங்கே வருகிறது அதாவது இது உங்கள் கழித்தல் அடையாளம் அதனால் தான் ΔF RΔE uKSΔE எனவே SΔE KΔF RKΔERKu எனவே இதை நீங்கள் இந்தப் பக்கத்திற்கு கொண்டு வருகிறீர்கள் அதனால் SΔERKΔE RKu KΔF எனவே நீங்கள் ΔE பொதுவானதை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே அது SRK ΔE RKu KΔF எனவே இரு பக்கங்களையும் ஆர் கே வலதுபுறமாக பிரிக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நான் இதை இப்படி செய்கிறேன் 1SRKΔERKRKu KRKΔF அதனால் தான் 1STgΔEu 1RΔF T g சமம் நான் உங்களுக்கு சொன்னேன் அது கவர்னர் நேர மாறிலி 1RK சரி மற்றும் Eu1STg 1R1STgΔF இந்த வழி அல்லது வழி நாம் தொகுதி வரைபடத்தை உருவாக்கியுள்ளோம் Eu ΔFR11STg ஓ இந்தப் பக்கத்திலிருந்து நாம் இருக்கிறோம் ஏனென்றால் இது புரிந்துகொள்ளும் நோக்கத்திற்காக இருக்கும் தொகுதி வரைபடத்தை உருவாக்கும்போது உண்மையில் நாம் இந்த வலது வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்திற்கு கொண்டு செல்கிறோம் இந்த பகுதியை மட்டும் இந்த பகுதிக்கு எடுத்துச் சென்றோம் இந்த பகுதி மட்டுமே